வணக்கம் என்ஐ எடபுள்யூஆர் என்ற கேட் கருவியைப் பயன்படுத்தி மிக்சர் டிசைன் செய்ய வரவேற்கிறோம் இந்த விரிவுரையில் வடிவமைப்பைத் தொடருவோம் அடுத்த பகுதி நாங்கள் ஆர்எப் எல்ஓ வை ஐசோலேசன் சர்குய்ட்டை வடிவமைக்க விரும்புகிறோம் பல்வேறு ஆப்ஷன்கள் உள்ளன நீங்கள் கப்ளிங் ஸ்ட்ரக்ச்சரைப் பயன்படுத்தலாம் அல்லது பவர் கம்பைனர்களைப் பயன்படுத்தலாம் பவர் கம்பைனர்களின் 2 போர்ட்களும் ஒருவருக்கொருவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதேபோல் நீங்கள் எந்த கப்ளிங் ஸ்ட்ரக்ச்சரைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதைப் பொறுத்து கப்ளிங் ஸ்ட்ரக்ச்சர்களின் 2 போர்ட்கள் ஒருவருக்கொருவர் தனிமைப்படுத்தப்படலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இதை ஒரு எளிய பவர் கம்பைனரை ஆர்எப் எல்ஓ ஐசோலேட்டர் சர்குய்ட்களாக பயன்படுத்துவோம் எனவே மீண்டும் திட்டவட்டங்கள் வலது கிளிக் புதிய திட்ட ஆர்எப் எல்ஓ வை ஐசோலேட்டர் மைக்ரோஸ்ட்ரிப் பவர் டிவைடரை உருவாக்கி செல்லுங்கள் நீங்கள் வில்கின்சன் சம பவர் ஸ்ப்ளிட் சிப் ரெசிஸ்டரை காணலாம் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் வில்கின்சன் பவர் டிவைடரை நாங்கள் படித்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இவை இங்கிருந்து உள்ளிடக்கூடிய பண்புகள் ஆனால் இந்த விண்டோஸிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய பொருள் டபுள்யூ என்பது போர்ட்கள் 1 2 3 இல் உள்ள பீடிங் கோடுகளின் அகலமாகும் இது 50 Ω சிறப்பியல்பு இம்பெடன்ஸ் கோடுகளாக இருக்க வேண்டும் எனவே நான் அதை 2 மாறிகள் டபுள்யூ 50 அகலக் கிளைக் கோடுகளாக அமைப்பேன் இது 50 √2 எனவே கிளைக் கோடுகளின் wb நீளத்திற்கு λ 4 என அமைப்பேன் நான் அதை எல் குவாட் மற்றும் ஆர் 100 என அமைப்பேன் ஏனெனில் கணினி இம்பெடன்ஸ் 50 Ω இது மாறாது சப்ஸ்ட்ராடின் துணை 1 சரி இப்போது இந்த மாறிகளை நாம் வரையறுக்க வேண்டும் டபுள்யூ 50 என்பது 2 38 க்கு சமம் இப்போது எல் குவாட் எல் ஓ ஃப்ரிகுவன்ஸி λ 4 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஆர் எப் மதிப்பு தனிமைப்படுத்தி ஒரு எல் ஓ ஃப்ரிகுவன்ஸியில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஏனெனில் எல் ஓ பவர் மிகவும் அதிகமாக உள்ளது மேலும் இது ஆர் எப் மற்றும் ஐ எப் போர்ட்களில் கசியவிடாமல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் எனவே இந்த கருவியை மீண்டும் பயன்படுத்துவோம் வரியின் முக்கியத்துவம் 70 7 ஃப்ரிகுவன்ஸி 3 75 எலெக்ட்ரிகல் நீளம் 90 டிகிரி சப்ஸ்ட்ரட்களின் விவரங்கள் அப்படியே இருக்கின்றன அதனை மாற்றவும் அகலம் 1 34 ஆகவும் நீளம் 14 8 ஆகவும் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே எல் குவாட் 14 8 மற்றும் டபுள்யூ பி 1 34 எல் குவாட் சரி இப்போது போர்ட்களை சேர்க்க வேண்டும் போர்ட் 1 இங்கே போர்ட் 2 இங்கே மற்றும் போர்ட் 3 இங்கே சரி நான் போர்ட்களை ஆர் எப் என்று பெயரிடுவேன் இது ஒரு எல் ஓ மற்றும் இது ஆர் எப்எல் ஓ RF LO சரி எனவே இந்த குறிப்பிட்ட சர்குய்ட்க்கான பதிலைப் பார்ப்போம் நான் ஒரு புதிய வரைபடத்தை உருவாக்குவேன் நான் ஆர்எப் எஸ் பாராமீட்டர் ஆர்எப் எல்ஓ ஐசோலேட்டர் என்று கூறுவேன் செவ்வகமான வகை உருவாக்கவும் புதிய அளவீடுகளைச் சேர்க்கவும் சர்குய்ட் ஆர்எப் எல்ஓ ஐசோலேட்டரைத் தேர்ந்தெடுக்கவும் லீனியர் எஸ் அளவுருக்கள் டி பியில் எஸ் 11 மற்றும் டி பியில் மீண்டும் எஸ் 21 எனவே பயன்படுத்தப்பட்ட எஸ் 21 எஸ் 11க்கு பொருந்தும் இப்போது ஸ்வீப் ஃப்ரிகுவன்ஸி இதை நாங்கள் குறிப்பிடவில்லை 1 மற்றும் 2 ஜிகாஹெர்ட்ஸ் இயல்புநிலை திட்ட ஆப்ஷன்களை மட்டுமே நீங்கள் காண முடியும் அதை நாம் பின்னர் அமைப்போம் ஆப்ஷன்களை கிளிக் செய்யவும் ப்ராஜெக்ட் ஆப்சன்கள் என்பதற்குச் செல்வதைக் கிளிக் செய்க அல்லது அதற்கு பதிலாக ஸ்கிமெடிக்காக வலது கிளிக் ஆப்சன்களுக்கு சென்று அதைச் சரிபார்க்கவும் ஒற்றை புள்ளி செயல்பாட்டைத் தேர்வுநீக்கம் செய்யவும் 5 5 ஜிகாஹெர்ட்ஸ் 0 05 ஜிகாஹெர்ட்ஸின் படி ஃப்ரிகுவன்ஸி என்று சொல்ல 3 இலிருந்து செயல்பாட்டைப் பார்க்க விரும்புகிறோம் எனவே விண்ணப்பிக்கவும் 51 புள்ளிகளைப் பெறுங்கள் நான் சிமுலேட் செய்தல் இந்த பதிலைப் பெறுவேன் எனவே நீங்கள் பார்க்க முடிந்தபடி இங்குள்ள 3 75 ஜிகாஹெர்ட்ஸ் சரியாக இல்லை எனவே நாம் நீளத்தை மேம்படுத்த வேண்டும் எனவே ஐசோலேட்டருக்குச் சென்று டியூன் கருவியைச் சேர்த்து எல் குவாட்டில் அடியுங்கள் மீண்டும் வரைபடத்திற்குச் சென்று ட்யூனரை இயக்கவும் நீங்கள் அதிக ஃப்ரிகுவன்ஸிக்கு மாற்றப் போகிறீர்கள் என்பதால் இதைப் அனலைஸ் செய்வதற்கு முன்பு வரை கிடைக்கும் நீளத்தை மெதுவாகக் குறைப்போம் எனவே இது போர்ட் 1 போர்ட் 2 ஆகும் எனவே எஸ் 11 என்பது போர்ட் 1 இன் ரிட்டர்ன் லாஸ் ஆகும் எஸ்22 போர்ட் 2 இல் ரிட்டர்ன் லாஸாக இருக்கும் எஸ்22 போர்ட் 2 இல் ரிட்டர்ன் லாஸாகவும் எஸ்22 என்பது போர்ட் 1 க்கும் போர்ட் 2 க்கும் இடையிலான தனிமை ஆகும் எனவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் நான் மார்க்கரைத் ஹிட் செய்வேன் தற்போது 3 8 ஆக இருக்கும் ஃப்ரிகுவன்ஸியை சரிபார்க்கிறேன் ஆமாம் இது மிகவும் நன்றாக இருக்கிறது நான் இந்த நீளத்திற்கு உறைய வைப்பேன் எனவே தனிமை 48 டி பீ ஆகும் மேலும் ஆர் எஃப் போர்ட்டில் ரிட்டர்ன் லாஸும் நல்லது எனவே இது ஆர் எஃப் எல்ஓ ஐசோலேட்டரின் வடிவமைப்பை நிறைவு செய்கிறது இப்போது மிக்ஸரை உருவாக்க இந்த விஷயங்களை ஒன்றாகச் சேர்ப்போம் புதிய ஸ்கிமெடிக்கை மிக்ஸர் ஆட் சப் சர்குய்ட் என்று சொல்லலாம் முதலில் நம்மிடம் ஆர் எஃப் எல்ஓ ஐசோலேட்டர் இருக்கும் பின்னர் நான் பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கிற்குச் செல்வேன் பின்னர் டையோடு பையாஸாக இருக்கும் டையோடை பயன்படுத்துவேன் இப்போது ஆர் எப் RF மற்றும் எல் ஓ இல் சாதனத்தின் லீனியர் அல்லாத பகுதியை சிமுலேட் செய்ய விரும்புவதால் நாங்கள் ஹார்மோனிக் போர்ட்களைச் சேர்க்கப் போகிறோம் எனவே போர்ட்களுக்குச் சென்று ஹார்மோனிக் சமநிலையைத் தேர்ந்தெடுக்கவும் போர்ட் 1 ஆர்எப் போர்ட்டாகவும் போர்ட் 2 ஐஎப் போர்ட்டாகவும் இருக்க வேண்டும் எனவே நான் ஒரு சாதாரண போர்ட் சிறிய சிக்னல் போர்ட்டை ஐஎப்க்கு தேர்வு செய்வேன் பின்னர் எல்ஓக்கான போர்ட் 3 ஆக இருக்கும் பின்னர் ஹார்மோனிக் போர்ட்டை தேர்வு செய்வேன் இப்போது இந்த குறிப்பிட்ட ஸ்கெமெடிக் மிக்சருக்கு மீண்டும் நான் ஃப்ரிகுவன்ஸி ஆப்ஷன்களுக்குச் சென்று இந்த பகுதியை சரிபார்க்க வேண்டும் ஒற்றை புள்ளி என்று சொல்லி ஃப்ரிகுவன்ஸியை 4 5 ஜிகாஹெர்ட்ஸ் என அமைக்க வேண்டும் ஏனெனில் அது ஆர்எப் ஃப்ரிகுவன்ஸி ஆகும் இதை இருமுறை கிளிக் செய்து போர்ட்டிற்கு சென்று ஃப்ரிகுவன்ஸி அமைப்பைக் கொண்டிருக்க டோன் 2 ஐச் சொல்லுங்கள் எனவே இங்கே பயன்படுத்தப்படும் ஃப்ரிகுவன்ஸிகளை இப்போது பார்த்தால் நீங்கள் 3 75 ஜிகாஹெர்ட்ஸை உள்ளிடலாம் பவர் மாறுபடும் எனவே நான் அதை பி எல்ஓ P LO சமன்பாட்டிற்கு அமைத்தேன் பி எல்ஓ P LO என்பது ஆரம்பத்தில் 0 டி பிஎம் என்று சொல்வதற்கு சமம் இது எனது மிக்ஸர் சர்குய்ட் இது ஆர்எப் போர்ட் ஆர்எப் எல்ஓ ஐஎப் இதை நான் சிமுலேட் செய்ய விரும்புகிறேன் முதலில் சரிபார்க்க விரும்புகிறேன் அவுட்புட் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் எனவே நான் வரைபடத்தை சேர்ப்பேன் அளவீடு சேர்க்க நாங்கள் லீனியர் அல்லாத பவர்க்கு செல்ல வேண்டும் மேலும் ஹார்மோனிக் டொமைன் ஃப்ரிகுவன்ஸி டொமைன் பவர் ஃபார்மில் கிளிக் செய்ய வேண்டும் சர்குய்ட் மிக்சர் போர்ட் 2 இல் அவுட்புட்டை காண விரும்புகிறோம் ஸ்வீப் ஃப்ரிகுவன்ஸி 4 25 ஜிகாஹெர்ட்ஸ் டி பியாக இருக்க வேண்டும் விண்ணப்பிக்கவும் சரி நீங்கள் சிமுலேட் செய்தால் இதைப் பார்க்கிறீர்கள் இது மிக்சரின் வலதுபுற அவுட்புட்டில் ஆட் மார்க்கர் என்பதைக் கிளிக் செய்க இது 0 5 ஜிகாஹெர்ட்ஸில் இருப்பதைக் கண்டால் இது விரும்பிய ஐஎப் மற்றும் இவை பல்வேறு போலி சிக்னல்கள் மீது நீங்கள் கசியும் ஆர்எப் மற்றும் எல்ஓ சிக்னல்கள் என்று பார்க்கிறீர்கள் இப்போது வரம்பு மிகவும் அதிகமாக உள்ளது எனவே இடது அச்சுக்கு குறைந்தபட்ச அச்சு வரம்புகளை மாற்றியமைக்கிறேன் நான் இதை மைனஸ் 100 ஆக வைத்திருக்கிறேன் அதிகபட்சம் 30 பொருந்தும் என்று கூறுவோம் எனவே இப்போதே பவர் ஐஎப் இல் மைனஸ் 45 டிபிஎம் ஆக இருப்பதைக் கண்டால் அது மிகவும் குறைவாக உள்ளது மேலும் ஐஎப் அவுட்புட்டில் எல்ஓ பவரின் விளைவை நாம் காணப்போகிறோம் எனவே டியூன் கருவி பவரை வரைபடத்திற்குச் செலுத்துவோம் ட்யூனரின் குறைந்தபட்ச மதிப்பு 0 அதிகபட்சம் 20 என்று சொல்லலாம் இப்போது நீங்கள் LO சக்தியை வேறுபடுத்துகிறீர்களா என்று பார்த்தால் IF சக்தி அதிகரிக்கிறது இது அதிக கன்வெர்சன் கெய்னை அல்லது குறைவாக செயல்படுத்துகிறது கன்வெர்சன் லாஸ் எல்ஓ பவரை ஸ்வீப் மூலம் இதைப் படிப்போம் இப்போது இங்குள்ள அனைத்து மோசமான சிக்னல்களையும் அகற்ற ஐஎப் வடிகட்டுவோம் அதற்காக ஆர்எப் எஸ் ஐ எம்99 என்ற கருவியைப் பயன்படுத்துவோம் எனவே கருவிகள் வடிவமைப்பு பில்டருக்கு செல்லவும் நாங்கள் செபிஷேவ் பில்டரை தேர்ந்தெடுப்போம் எங்களுக்கு பேண்ட் பாஸ் பில்டர் வேண்டும் முதல் எலமென்ட் தொடர் எங்களுக்கு தேவைப்படும் மைய ஃப்ரிகுவன்ஸி 500 மெகா ஹெர்ட்ஸ் பேண்ட்விட்த் 100 மெகா ஹெர்ட்ஸ் பேண்ட்விட்த் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் போல்ஸ்களின் எண்ணிக்கை 3 0 1 டி பி சிற்றலை கணக்கிடுங்கள் அது இவை மதிப்புகள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மீண்டும் ஸ்கிமெடிக்கு செலவும் புதிய ஸ்கிமெடிக் ஐ எப் பில்டர் உருவாக்கு காம்போனென்ட்கள் மொத்தமாக தூண்டல் மூடிய வடிவத்திற்குச் செல்லுங்கள் கப்பாசிட்டர் மூடிய வடிவம் இப்போது இண்டக்டர்களின் இந்த மதிப்புகள் 82 1 என்ஹச் இது 82 1 nH ஆகும் இப்போது இண்டக்டர்களின் மதிப்புகள் 82 1 என்ஹச் ஆகும் அதன் 82 1 என்ஹச் கப்பாசிட்டர் 1 2 பி எஃப் 1 2 பி காப்பி பேஸ்ட் செய்து ஷன்ட் ஆர்மை சேர்க்கவும் இண்டக்டரின் மதிப்பு 2 8 என்ஹச் ஆகும் கபாசிட்டர் 36 5 பிக்கோ மற்றும் இந்த விஷயங்களை மீண்டும் செய்ய வேண்டும் போர்ட்களை சேர்க்கவும் வரைபடம் எஸ் பாராமீட்டர் பில்டர் அளவீட்டைச் சேர்க்கவும் லீனியர் போர்ட் பாராமீட்டர்களுக்குச் செல்லவும் எஸ் பாராமீட்டர்கள் மூல ஐஎப் பில்டர் மற்றும் எஸ்11 டிபி மற்றும் எஸ்21 பொருந்தும் ப்ராஜெக்ட்க்குச் செல்லுங்கள் ஐ எப் பில்டரை வலது கிளிக் செய்தால் வலது கிளிக் ஆப்ஷன்கள் இதைத் தேர்வுநீக்கு செய்யும் நீங்கள் விரும்பினால் 1 1 ஜிகாஹெர்ட்ஸ் என்று சொல்ல 0 1 இலிருந்து பதிலைக் காணலாம் 0 01 ஆக இருக்க 101 புள்ளிகளைப் பயன்படுத்துங்கள் இது பில்டர் பதில் என்று நீங்கள் சிமுலேட் செய்து கொள்ளுங்கள் மார்க்கரைச் சேர்க்கவும் இந்த 0 5 ஜிகாஹெர்ட்ஸைச் சேர்ப்பது 0 1 டி பீ இன்செர்சன் லாசை பெறுவதற்காக மேலும் 1 ஜிகாஹெர்ட்ஸில் வேறொரு பணியாளரைச் சேர்த்தால் இது சுமார் 48 டி பீ ஆகும் விழிப்புணர்வு 1 ஜிகாஹெர்ட்ஸில் அடையப்படுகிறது ஏனெனில் இது தேவைப்படுகிறது இதன் அவுட்புட்டில் பார்த்தால் இதுதான் 1 ஜிகாஹெர்ட்ஸில் இருக்கும் ஐஎப் க்கு மிக நெருக்கமான சிக்னல் ஆகும் இந்த சிக்னலை கணிசமாக சரி செய்ய விரும்புகிறோம் எனவே இது எனது ஐஎப் பில்டர் ஆகும் இதை எனது மிக்ஸர் சர்குய்ட்க்குச் சேர்க்கப் போகிறேன் எனவே நான் அதை நீட்டுவேன் பில்டர் சரி என்றால் நான் அதை இங்கே சேர்ப்பேன் இதை சேமி நான் மீண்டும் உருவகப்படுத்தினால் நான் ஐஎப்பை வெளியே பார்க்கிறேன் இப்போது ஐஎப் சிக்னலை 13 36 டிபிஎம் மைனஸ் 13 36 டிபிஎம் ஆக இருப்பதைக் காண்கிறோம் மேலும் அனைத்து போலி சிக்னல்களும் கணிசமாக அகற்றப்பட்டுள்ளன நல்லது இப்போது அதற்கான மாற்று செயல்திறனைக் காண்போம் மிக்சருக்குச் செல்வோம் ஒரு ஸ்வீப் மாறியைச் சேர்ப்போம் எல்ஓ பவர்க்கு அது 0 நிறுத்தத்திலிருந்து 20 ஸ்டெப் அளவு 4 வரை ஆகும் அதை இங்கே வைக்கவும் ஆர்எப் பவரை மைனஸ் 10 டிபிஎம் இல் சேமிப்போம் இப்போது புதிய வரைபடத்தைச் சேர்க்கவும் கன்வெர்சன் லாஸ் உருவாக்குதல் புதிய அளவீடுகளைச் சேர்ப்பது லீனியர் அல்லாத நிலைக்குச் செல்வது ஹார்மோனிக் இல் எல்எஸ்எஸ் மற்றும் சிறிய பெரிய சிக்னல் எஸ் பாராமீட்டர்க்குச் செல்வது ஆகும் போர்ட்டிற்கு மிக்சராக இருக்கும் சர்குய்ட்டை தேர்வு செய்யும் போர்ட் 2 ஐஎஃப் போர்ட் ஆகும் போர்ட்டிலுருந்து போர்ட்1 ஆகும் ஹார்மோனிக் ஆகும் போர்ட் 2 இல் 0 5 மற்றும் ஹார்மோனிக் போர்ட் 1 இல் 4 25 ஆகும் ஸ்வீப் ஃப்ரிகுவன்ஸி 4 25 மற்றும் எக்ஸ் அச்சுக்கு பயன்படுத்தப்படும் மாறி சரி நான் மீண்டும் சிமுலேட் செய்வேன் இது எனது கன்வெர்சன் லாஸ் செயல்திறன் என்று நான் காண்கிறேன் நான் மார்க்கரைச் சேர்த்தால் அதை அதிகபட்ச மதிப்பாக அமைத்தால் குறைந்தபட்ச கன்வெர்சன் லாஸ் 8 டிபிஎம் இன் எல்ஓ பவரில் பெறப்படுவதை நான் காண்கிறேன் எனவே இது இதுவரை வடிவமைக்கப்பட்ட மிக்சரின் ஒருங்கிணைந்த லாஸ் செயல்திறன் ஆகும் குறைந்த எல்ஓ பவர் மட்டங்களில் கன்வெர்சன் லாஸ் மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம் எல்ஓ பவர் அதிகரிக்கப்படுவதால் இது குறைகிறது மற்றும் 8 டிபிஎம் இன் உகந்த எல்ஓ பவரில் 12 77டிபி இன் கன்வெர்சன் லாஸை பெறுங்கள் நாம் எல்ஓ பவரை மேலும் அதிகரித்தால் கன்வெர்சன் லாஸ் குறைகிறது அடுத்து தனிமை செயல்திறனைக் காண்போம் அதற்காக நாங்கள் ஒரு புதிய வரைபடத்தை உருவாக்குவோம் நாங்கள் அதே மிக்சர் சர்குய்டை பயன்படுத்துவோம் தனிமைப்படுத்தல் செவ்வக வடிவம் புதிய அளவீட்டு அல்லாத லீனியர் பவரை உருவாக்குதலை எல் எஸ் எஸ்என்எம் என்று கூறுவோம் இந்த விஷயத்தில் போர்ட் 1 ஆக இருக்கும் ஆர் எப் போர்ட் என்பதை நாம் காண விரும்புகிறோம் இந்த எல்ஓ போர்ட் போர்ட் 3 ஆகும் போர்ட் 1 இல் எல்ஓ பவர் என்ன என்பதைக் காண விரும்புகிறோம் எனவே தேர்வு செய்ய வேண்டிய ஹார்மோனிக் 0 1 ஆகும் எனவே 3 75 ஜிகாஹெர்ட்ஸ் எல்ஓ பவர் ஆகும் மற்றும் போர்ட் 3 இல் 3 75 ஜிகாஹெர்ட்ஸ் அதே ஹார்மோனிக்காக இருக்க வேண்டும் மேலும் வெவ்வேறு எல்ஓ பவர் நிலைகளுக்கு நாங்கள் ஸ்வீப் செய்கிறோம் ஐஎப் போர்ட் மற்றும் எல்ஓ போர்ட் இடையே தனிமைப்படுத்தப்படுவதையும் பார்க்க விரும்புகிறோம் இதை நீங்கள் சிமுலேட் செய்தால் எல்ஓ ஆக இருக்கும் இளஞ்சிவப்பு வளைவு தனிமை மிகவும் நன்றாக இருந்தால் அது 90 டிபி ஐ விட அதிகமாக இருக்கும் அதேசமயம் எல்ஓ மற்றும் ஆர்எப் போர்ட்டிற்கு இடையிலான தனிமை 10 டிபிஐ விட அதிகமாக உள்ளது மேலும் அதன் அதிகபட்ச மதிப்பை எட்டுகிறது குறைந்தபட்சம் 8டிபிஎம் எல்ஓ பவரை பார்ப்போம் எனவே மீண்டும் இது எல்ஓ மற்றும் ஆர்எப் போர்ட்டுக்கு இடையில் அதிகபட்ச தனிமைப்படுத்தலுக்கான உகந்த எல்ஓ பவர் ஆகும் மீண்டும் இவை பெரிய சிக்னலை சிமுலேட் செய்தல் பெரிய சிக்னலை அனலிஸுக்குப் பயன்படுத்தி அதை சிமுலேட் செய்தல் முக்கியம் அடுத்து நாங்கள் சத்தம் உருவத்திற்கு செல்வோம் அதற்காக நாம் ஒரு சத்தம் எண்ணிக்கை டெஸ்ட்பெஞ்சை உருவாக்க வேண்டும் எனவே திட்டவட்டமான வலது கிளிக் புதிய ஸ்கிமெடிக் சத்தம் எண்ணிக்கை டெஸ்ட்பெஞ்சிற்குச் செல்லுங்கள் இந்த விஷயத்தில் முழு மிக்ஸர் சர்குய்ட்களையும் துணை சர்குய்ட்களாகப் பயன்படுத்துவேன் போர்ட்களை தவறாக இணைக்காதபடி போர்ட்களுக்கு பெயரிடுவது நல்லது எனவே போர்ட் 1 ஆர் எஃப் ஆகும் இந்த போர்ட்டை ஆர் எஃப் என்று பெயரிடுங்கள் போர்ட் 3 எல்ஓ ஆகும் இதை எல்ஓ என பெயரிடுங்கள் மற்றும் போர்ட் 2 ஐஎப் ஆகும் இதை சரி என பெயரிடுக எனவே என்எப் டெஸ்ட்பெஞ்சில் இப்போது நீங்கள் ஆர்எப் எல்ஓ மற்றும் ஐ எப்ஐப் பார்த்தால் இரைச்சல் உருவ சிமுலேஷனுக்கு ஆர்எப் போர்டை ஒரு சிறிய சிக்னல் போர்ட்டாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு எளிய சிறிய சிக்னல் போர்டை ஆர்எப் எல்ஓ உடன் இணைக்கிறீர்கள் என்பது ஒரு பெரிய சிக்னல் போர்ட்டாக கருதப்படுகிறது எனவே எல்ஓக்காக ஹார்மோனிக் போர்ட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே நான் இந்த போர்டை காப்பி செய்து இங்கே ஒட்டுவேன் ஐஎப் மீண்டும் சிறிய சிக்னல் போர்ட் ஆகும் சரி இப்போது இரைச்சல் எண்ணிக்கை அனலைஸுக்கு நாம் ஒரு காம்போனென்ட்களைச் சேர்க்க வேண்டும் எலமென்ட்களுக்குச் சென்று சாதனக் கட்டுப்பாடுகளை அளவிடுவதற்குச் சென்று இதை ட்ராக் செய்யவும் காம்போனென்ட் என் எல் சத்தத்தைக் காண்க இரைச்சல் எண்ணிக்கை அனலைஸிற்கு இந்த இரைச்சல் காம்போனென்ட்களை நாம் சேர்க்க வேண்டும் எனவே போர்ட் என்பது போர்ட் 2 ஆகும் இது ஐ எப் போர்ட் போர்ட் 1 என்பது ஆர்எஃப் போர்ட் ஆகும் எனவே சத்தம் ஆர்எஃப் இலிருந்து ஐ எப் க்கு சேர்க்கப்படுகிறது இது சரியானது இப்போது நாம் என் எப் தொடக்க மற்றும் முடிவின் பொருத்தமான மதிப்புகளை அமைக்க வேண்டும் மேலும் இந்த மதிப்புகள் ஆர்எஃப் பேண்ட்விட்தை ஒத்திருக்கும் சுமார் 100 மெகா ஹெர்ட்ஸ் பேண்ட்விட்தாக 4 25 ஜிகாஹெர்ட்ஸில் ஆர்எஃப் சிக்னல் மையம் என்று சொல்லலாம் எனவே ஐ எப் 0 45 ஜிகாஹெர்ட்ஸ் முதல் 0 55 ஜிகாஹெர்ட்ஸ் வரை இருக்கும் எனவே என்எஃப் தொடக்கம் நான் அதை 2 45 மற்றும் என்எஃப் முடிவை அமைப்பேன் அதை 2 55 ஆக அமைப்பேன் 10 ஸ்டெப்களைப் பயன்படுத்துவேன் இது முடிந்ததும் நாம் ப்ளோவை வரையறுக்க வேண்டும் எனவே ப்ளோஐ 0 க்கு சமமாகச் சேர்க்கவும் எல் ஓ பவர் நிலைக்கு 0 முதல் 20 ஸ்டெப் 4 வரை ஒரு ஸ்வீப் என்று பொருள் இப்போது இரைச்சல் உருவத்தைக் காண செவ்வக வகை என்எப் டெஸ்ட்பெஞ்சின் புதிய வரைபடத்தை உருவாக்குவோம் இதை டோன் 1 ஆக அமைக்க வேண்டும் மற்றும் திட்ட விருப்பங்களில் இயல்புநிலையைத் தேர்வுசெய்து ஒற்றை புள்ளியை அமைத்து ஃப்ரிகுவன்ஸியை 3 75 ஆக அமைக்கவும் இப்போது நீங்கள் இங்கு சென்றால் புதிய அளவீடுகளைச் சேர்க்கவும் என்எஃப் டெஸ்ட் பெஞ்ச் சத்தம் சத்தம் எண்ணிக்கை எஸ்எஸ்பி ஆகியவற்றைத் தேர்வுசெய்து சோர்ஸிலிருந்து என்எஃப் டெஸ்ட் பெஞ்ச் அவுட்புட் பெரிய சிக்னல் ஹார்மோனிக் ஆகும் இது 0 இன்புட் பெரிய சிக்னல் ஹார்மோனிக் 1 ஆகும் மேலும் நீங்கள் இதை தேர்வு செய்ய வேண்டும் ஸ்வீப் ஃப்ரிகுவன்ஸி நீங்கள் 3 75 ஜிகாஹெர்ட்ஸ் என அமைக்க வேண்டும் மற்றும் எக்ஸ் அச்சை மிகப் பெரிய எல்ஓ சக்தி மட்டமாகப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் சரியாக விண்ணப்பித்தால் நீங்கள் உருவகப்படுத்தினால் சத்தம் உருவத்திற்கு இந்த செயல்திறனைப் பெறுவீர்கள் எனவே இது பல்வேறு எல்ஓ சக்தி நிலைகளுக்கு எதிரான சத்தம் எண்ணிக்கை செயல்திறன் ஆகும் நாங்கள் மார்க்கரைச் சேர்ப்போம் குறைந்தபட்ச சத்தம் 5 9 டி யைச் சரிபார்ப்போம் இது சிறந்த தனிமை மற்றும் சிறந்த கன்வெர்சன் லாசைப் பெறும் அதே எல் ஓ சக்தியில் இருக்கும் எனவே 8 டி எம் என்றால் குறைந்தபட்ச சத்தம் எண்ணிக்கை அதிகபட்ச தனிமை மற்றும் குறைந்தபட்ச கன்வெர்சன் லாசைப் எங்களுக்குத் தருகிறது எனவே இது எங்கள் இறுதி மிக்ஸர் சர்குய்ட் எங்களிடம் ஒரு ஆர்எப் எல்ஓ ஐசோலேட்டர் சர்குய்ட் உள்ளது அங்கு எல்ஓ மற்றும் ஆர்எப் பயன்படுத்தப்படுகின்றன எங்களிடம் ஆர்எப் இன்புட் பொருந்தும் நெட்ஒர்க் உள்ளது இது டையோடு ஆகும் இது பொருத்தமான பையாஸ் புள்ளியில் பையாஸிங் காக உள்ளது அதன்பிறகு மோசமான பதிலைக் குறைக்கவும் போர்ட் 1 முதல் போர்ட் 2 வரை ஐ எப் ஃப்ரிகுவன்ஸியை மட்டுமே பில்டர் செய்யவும் இது ஒரு ஐஎஃப் பில்டராக உள்ளது போர்ட் 2 இல் ஐஎஃப் அவுட்புட்டை என்று கவனிக்கிறோம் எனவே நாங்கள் மிக்ஸரின் வடிவமைப்பை முடித்தோம் மற்றும் குறிப்புகளில் செயல்திறனைச் சேர்க்கலாம் எனவே கன்வெர்சன் லாஸ் சுமார் 12 7 டி பி ஆகும் எங்களிடம் எல்ஓ ஆர்எப் தனிமை சுமார் 20 டி பிக்கு சமம் எல்ஓ ஐஎப் தனிமை 90 டி பி மற்றும் எங்களுக்கு 6 டி பி இன் சத்தம் கிடைத்தது இந்த விஷயங்கள் அனைத்தும் 8 டி பிஎம் இன் எல்ஓ பவர் மட்டத்தில் பெறப்படுகின்றன எனவே இது ஒரு கேட் கருவியைப் பயன்படுத்தி ஒற்றை டையோடு மிக்சரின் வடிவமைப்பை நிறைவு செய்கிறது இது தேசிய கருவிகள் என்ஐ ஏடபிள்யூஆர் வடிவமைப்பு தளமாகும் டையோடு மாதிரியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாங்கள் படித்தோம் வில்கின்சன் பவர் டிவைடர் போன்ற வெவ்வேறு செயலற்ற சர்குய்ட்களை எவ்வாறு வடிவமைப்பது அல்லது டையோட்டை எவ்வாறு பையாஸ் செய்வது அல்லது நீங்கள் கப்ளரையும் பயன்படுத்தலாம் இந்த கருவியைப் பயன்படுத்தி பொருந்தக்கூடிய நெட்ஒர்க்கை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை நாங்கள் படித்தோம் ஐ எப் பில்டரை எவ்வாறு வடிவமைப்பது மற்றும் இந்த அனைத்து காம்போனென்ட்களையும் இறுதி சர்குய்ட்க்கு எவ்வாறு இணைப்பது என்பதை நாங்கள் ஆய்வு செய்தோம் பின்னர் மாற்றத்தை இழந்த செயல்திறன் இரைச்சல் எண்ணிக்கை செயல்திறன் அல்லது தனிமைப்படுத்தல் செயல்திறன் என பல்வேறு நிகழ்ச்சிகளைப் படிக்க சிமுலேட் செய்யும் பாராமீட்டர்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் நாங்கள் ஆய்வு செய்தோம் இதன் மூலம் நாம் இங்கே நிறுத்துவோம்